இப்போது அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம் உடல் பாகங்கள் உறவுமுறை சொற்கள் மற்றும் தனிப்பட்ட சொற்கள் தொடர்புடையதை பொதுமைப்படுத்தல்கள் பற்றி இது வரை நாம் விவாதித்தோம் மேலும் மூன்று விஷயங்களுக்கும் சொற்பொருள் மற்றும் மோர்பாலஜிகல் களங்கள் உள்ளடங்கிய சிக்கலான மற்றும் ஒன்றை எளிமையான நாம் பார்த்திருக்கிறோம் நாம் இப்போது அளவு பற்றி பார்க்க போகிறோம் இங்கே யோசனை என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எத்தனை சொற்கள் உள்ளன அல்லது ஒரு குறிப்பிட்ட சொல்லை ஒரு சொல்லாக கருத எத்தனை சொற்கள் தேவைப்படும் என்பது எனவே இப்போது நாம் இலக்கண எண் எண் 1 2 3 4 ஐ கணக்கிட போகிறோம் இந்த வகை வேறுபாடு உண்மையில் நிறுவனங்கள் பற்றி எந்த வகையான அளவு தகவல்களை வழங்குகிறது அல்லது நாம் பன்மை என்று கூறும் போது வெளிப்படையாக நாம் அளவு நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறோம் எனவே நாம் எந்த வகையான சொற்களின் அடிப்படையில் அல்லது நம்மிடம் உள்ள பன்மை ஒருமை வேற்றுமையின் அடிப்படையில் வரைய முடியும் நீங்கள் இங்கே நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று கிட்டத்தட்ட அனைத்து மொழிகளில் இன்னும் துல்லியமான அளவு விவரக்குறிப்பு கொண்ட சிறப்பு வார்த்தைகள் வேண்டும் அது எண் என்று அழைக்கப்படுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே எண் என்றால் என்ன துல்லியமான அளவு விவரக்குறிப்பு எனவே ஒன்று இரண்டு முப்பத்திமூன்று முப்பத்திநான்கு என்று சொல்லலாம் எனவே இவை துல்லியமான அளவு விவரக்குறிப்புகள் மற்றும் நாம் அவற்றை எண் என்று அழைக்கிறோம் ஐந்நூறு பத்தாயிரம் இவை எல்லாம் எண்களுக்கு எடுத்துக்காட்டுகள் இப்போது இந்த வார்த்தைகள் எப்படி ஒத்திருக்கிறது ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன என்பதை நாம் பார்க்கபோகிறோம் நான் முதலில் உங்களுக்கு ஆங்கிலம் உதாரணங்களை தருகிறேன் மற்றும் நாம் எப்படி தொடர்பு கொள்ள போகிறோம் அல்லது நாம் மற்ற மொழிகளில் இருந்து வரும் வார்த்தைகள் பற்றி எவ்வாறு பேச போகிறோம் எப்படி என்று பார்ப்போம் எனவே நான் இங்கே ஒரு சில விஷயங்களை எழுத போகிறேன் இதில் மீண்டும் ஆங்கில தகவல்களை நான் விவாதிக்க போகிறேன் ஒன்று இரண்டு மூன்று பிறகு நான்கு ஐந்து ஆகிய உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லலாம் இந்த பட்டியலை பார்ப்போம் ஆக ஒன்று இருந்து பதினொன்றை கொண்டிருக்கலாம் இரண்டில் இருந்து பன்னிரண்டு மூன்றிலுருந்து பதின்மூன்று நான்கிலிருந்து பதினான்கு ஐந்திலிருந்து பதினைந்து என்று இருக்கலாம் அப்படியானால் பதினொன்று என்பது இருபத்தொன்று என்பதுடன் இருபத்தொன்று என்பதை இதே போல் அந்த ஒரு விஷயத்தில் நாம் நூற்றிஆறு என்ற எண்ணுடன் தொடர்பு படுத்த முடியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களை பார்ப்போம் இந்த பட்டியல் எதை கூறுகிறது இந்த பட்டியலில் எண்களை எத்தனை வழிகளில் கட்டமைக்க முடியும் என்று கூறுகிறது அது 2வழிகள் ஆகும் எண் கட்டுமானத்தில் 2வழிகள் உள்ளன இந்த பட்டியலை பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பன்னிரண்டு பதின்மூன்று பதினான்கு பதினைந்து என்று உள்ளது பிறகு மூன்றாவது பட்டியலில் இருபத்தொன்று நூற்றிஆறு போன்ற வார்த்தைகள் உள்ளன எனவே இந்த இரண்டு வழிகளில் எண்களை கட்டமுடியுமா முதலில் எண் ஒரு அணு அல்லது மோனோமோர்பமிக் பெயர் ஆக இருக்க முடியும் முதலில் அது ஒரு அணுவாக இருக்க வேண்டும் அணு என்றால் வேறு எந்த பிரிவினையும் இருக்க முடியாது ஒன்று நீங்கள் அதை அணு என்று அழைக்க வேண்டும் அல்லது நீங்கள் அதை மோனோமோர்பமிக் என்று அழைப்போம் இது ஒரு வழி எந்த நெடுவரிசை தகவல்கள் மூலம் இதை நிரூபிக்க முடியும் முதல் நெடு வரிசையில் இருப்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதை நீங்கள் பிரிக்க முடியாது எனவே இது அணு அல்லது ஒரு மோனோமோர்பிமிக் ஆகும் இரண்டாவது என்ன இரண்டாவது ஒரு பாலிமோர்பிமிக் மற்றும் அவை மற்ற எண்களால் உருவாக்கப்படுகின்றன எனவே எண் என்ற முறை அகராதியின் இரண்டு வழிகளில் உள்ளன அணு என்றால் என்ன அணு என்பது மற்ற எண்களை பொறுத்த வரையில் முதல் நெடுவரிசை பாலிமோர்பிமிக்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பத்தியில் உள்ளன எனவே பதின்மூன்று பதினான்கு பத்தொன்பது என்பது தெளிவாக பிரிக்கக்கூடியதல்ல ஆனால் அவற்றின் கூறுகள் மூன்று நான்கு ஒன்பது பத்து என்று மட்டுமே இருக்கும் இரண்டு பன்னிரண்டு என்று நீங்கள் சொல்லும் போது பன்னிரண்டு என்பது தனி மோர்ப்பிம்கள் அல்ல பன்னிரண்டு என்பது இரண்டு என்ற சொல்லுடன் சிறிது தொடர்பு கொண்டிருக்கலாம் என்ற கருத்தை நமக்கு கொடுக்கிறது அதுபோல பதின்மூன்று என்று நாம் சொல்லும்போது அதை பிரிக்க முடியாது அதை பாலிமோர்பிமிக் என்றும் சொல்ல முடியாது இது நிச்சயமாக மோனோமோர்பமிக் ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்த மூன்றிலும் சில தொடர்பு இருக்கலாம் என்று யோசனை கொடுக்க சில கடிதங்கள் உள்ளன அதனால் தான் இதை மூன்று பதின்மூன்று இரண்டு பன்னிரண்டு மற்றும் ஒன்று பதினொன்று என்கிறோம் ஆனால் கதையின் இன்னொரு பக்கம் மூன்றாவது வகை என்பது நீங்கள் முப்பத்திஇரண்டு நூற்றிஆறு என்று சொல்லும் போது அது தெளிவான பாலிமோர்பிமிக் ஆகும் எனவே இங்கு மூன்று வெவ்வேறு வகைகளை பார்க்கிறோம் அதில் ஒன்று முற்றிலும் மோனோமோர்பமிக் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போன்றவையும் இருபத்திஒன்று நூற்றிஆறு போன்றனவும் முற்றிலும் மோனோமோர்பமிக் ஆகும் பின்னர் மத்தியில் ஒரு மூன்றாவது வகை உள்ளது அது தெளிவான பாலிமோர்பிமிக் இல்லை அதை ஒரு மோனோமோர்பமிக் ஆக பார்க்க முடியும் ஆனால் அதில் வேறு சில எண்களை குறிக்கும் வார்த்தைகள் பற்றி சில யோசனைகளை கொடுக்க முடியும் எனவே பதினான்கு என்பது நான்குடனும் பதினைந்து என்பது ஐந்துடனும் தொடர்பு கொண்டு இருக்கலாம் இவ்வாறு தான் எண் அமைப்பை வகைப்படுத்த முடியும் நான் லெக்சிகல் டைபாலஜி என்று சொல்லும் போது நம்மிடம் உள்ள வெவ்வேறு லெக்சிகல் வகைகள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் எண் முறையை பொறுத்தவரை இவை மூன்றும் வெவ்வேறு வகைகளாகும் ஒன்று முற்றிலும் பாலிமோர்பிமிக் ஒன்று முற்றிலும் ஒரு மோனோமோர்பிமிக் நடுப்பகுதியில் இருப்பது இன்னும் ஒரு மோனோமோர்பிமிக் இது எப்படி நடந்தது அல்லது எதிலிருந்து பெறப்பட்டது என்பதை பற்றி சில யோசனைகளை வழங்கும் சில சுருக்கமான வழித்தோன்றல் ஆகும் எனவே இது ஒரு வழி அல்லது மோனோமோர்பிமிக் மற்றும் பாலிமோர்பிமிக் எண்களை அடையாளம் காண்பதற்கு ஒரு வழியாகவும் பயன்படுகிறது இந்த தகவலுடன் பாலிமோர்பிமிக் எண்களின் கூறுகள் என்றால் என்ன நம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயமாகும் இங்கே நான் எழுதுவது பாலிமோர்பிமிக் எண்களின் கூறுகளாகும் இது எப்படி செல்கிறது என்று பார்ப்போம் பாலிமோர்பியின் எண்களுக்கு நான்கு பிளஸ் ஒன்று இருக்கும் அதனால் அது நாற்பத்திஒன்று ஆக இருக்கும் நான் இங்கே சில பிரஞ்சு தகவல்களை பற்றி எழுத போகிறேன் இதை நான் நன்றாக படிக்க முடியாது என் உச்சரிப்பு வித்தியாசமானதாக இருக்க போகிறது ஆனால் நாம் சில தகவல்களை கொடுக்க முடியும் எனவே பிரெஞ்சு மொழியில் நான்கு என்று எழுதினால் எழுத்து பிழை இருக்கும் இது 4 இது 10 இது 20 சில ஆங்கில தகவல்களையும் நாம் பார்ப்போம் ஆங்கில தகவல்களில் நாம் 41 என்று சொல்லும் போது முதன்மையாக அது நான்கு பிளஸ் ஒன்று இரண்டு முறை நான்கு என்று சொல்லும் போது அது இருக்கும் பின்னர் மேற்றிலோன் என்று ஒரு மொழி உள்ளது எனவே இது மேற்றி தகவலாகும் எனவே இதில் 2 என்பது ஒரு யூனி மற்றும் 20 என்பது மேற்றிலோன் இங்கே இது ஒரு மேற்றிலோன் என்று எழுத முடியும் இங்கு 2 என்பது யூனி பிறகு 20 என்பது குன் ஒக்ஸாப்மின் என்ற மற்றொரு மொழியும் உள்ளது உலக மொழிகளை பொறுத்த வரை இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு சில பெயர்களை கொடுக்க போகிறது என்று நான் சொன்னேன் எனவே இங்கே திபுன் என்பது கட்டைவிரல் அதாவது கட்டைவிரல் என்று ஒன்று இது ஒரு சுவாரசியமான மொழி 12 என்றால் நாத் அதாவது உங்கள் காது இந்த தகவல்களை ஆய்வு செய்வோம் எனவே எண்களுக்கான சொற்கள் இருந்தால் என்ன என்பது நமது கேள்வி அத்தகைய எண்களுக்கு இத்தகைய சொற்களை நாம் எவ்வாறு பெறமுடியும் ஆங்கிலத்தில் நாற்பத்து ஒன்று முக்கியமாக நான்கு பிளஸ் ஒன்று என்று அறியப்படுகிறது நான்கு பிளஸ் ஒன்று என்று சொல்வதற்கு பதிலாக நாம் நாற்பத்து ஒன்று என்று சொல்வது பாலிமோர்பிமிக் வார்த்தை ஆகும் அது இரண்டு முறை நான்கு எனவே இரண்டு முறை என்பது நான்கு முக்கியமாக நாற்பத்தி நான்கு இரண்டு முறை நான்கு என்பதற்கு பதிலாக நாற்பத்திநான்கு என்று எழுதுவோம் எண்களை ஆங்கிலத்தில் எழுத இது ஒரு வழி பிரெஞ்சு மொழியில் நான்கு பத்து இருபது என்ற சொற்கள் உண்மையில் வேறு எந்த வார்த்தையும் சார்ந்து இல்லை மற்றும் அது மோனோமோர்பிமிக் உள்ளன மேற்றிலோன் மொழியில் இரண்டு என்பது யூனி இருபது ஒரு குன் இங்கு எப்படி உறவு இருக்கும் என்று தெரியவில்லை எனினும் ஒரு சுவாரஸ்யமான மொழி ஆக ஒக்ஸாப்மின் உள்ளது இங்கே பாருங்கள் அவை உடல் பாகங்களுடன் தொடர்புடைய எண்களை கொண்டிருக்கும் எண் 1 அல்லது எண் 1 என்பது கட்டைவிரலை குறிக்கிறது அது திபுன் ஆகும் எண் 12 என்பது காதினை குறிக்கிறது உங்களின் ஒவ்வொரு உடல் பாகங்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கும் என்னிடம் படம் இருக்கிறதா என்று உறுதியாக தெரியவில்லை நீங்கள் மொராவ்சிக்கின் இன் புத்தகத்தை சரி பார்த்தால் ஒக்ஸாப்மின் என்ற சுவாரஸ்யமான படத்தில் ஒவ்வொரு உடல் பாகங்களுக்கும் ஒரு எண்னை வைத்துள்ளனர் எண்னை கணக்கிடுவது அல்லது எண் அமைப்பு கட்டைவிரல் இருந்து தொடங்குகிறது எனவே கட்டைவிரல் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து எனவே இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிவரை ஒவ்வொரு தனிப்பட்ட உடல் பாகங்களுக்கும் ஒரு எண் என்பது இருக்கும் அதாவது ஒன்று என்று நீங்கள் சொன்னால் ஒன்று என்பது சொற்பொருள் அல்லது எண் ஒன்றின் பொருள் ஆகும் எனவே எண் ஒன்று என்பது உங்கள் கட்டைவிரல் எண்ணுடன் தொடர்புடைய ஒன்றே எனவே ஒன்று என்பது கட்டை விரல் திபுன் என்றும் 12 என்றால் நாட் என்றும் நாட் என்றால் காது என்றும் பொருள் எனவே இந்த வெவ்வேறு வழிகள் அல்லது இந்த எண் அமைப்பு பெற வெவ்வேறு பாணிகள் உள்ளன உலக மொழிகளின் எண் முறை பற்றி நாம் சொல்லும் போது வார்த்தை உருவாக்கத்தின் பல்வேறு வழிகள் என்ன எனவே ஒவ்வொரு மொழியும் வெவ்வேறு வழிகளில் உள்ளன ஒவ்வொரு மொழியும் அந்த அர்த்தத்தில் வேறுபட்டது ஒவ்வொரு மொழியும் ஒரு வகை அல்லது ஒரு வகையாக மற்றும் சில மொழிகள் ஒரே வகைக்குள் வைக்கப்படக்கூடும் எனவே டைபாலஜி ரீதியாக வெவ்வேறு மொழிகளில் அவற்றின் எண் அமைப்பு பற்றி பேச வெவ்வேறு அணுகுமுறைகள் பின்பற்றபடுகின்றன பின்னர் எப்படி நடவடிக்கைகள் நடக்கும் மற்றும் அவற்றின் பெருக்கல் கழித்தல் வெவ்வேறு வழிகளில் உள்ளன வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பாணிகள் பின்பற்றபடுகின்றன இந்த விஷயங்களை நாம் விரிவாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் எப்போதும் வேண்டுமானாலும் புத்தகத்தை பார்க்கலாம் எனவே நான் இப்போது என்ன செய்ய போகிறேன் நான் மீண்டும் எண்களுக்கு செல்ல போகிறேன் இங்கே உள்ள எண்களை பற்றி நாம் பேசி கொண்டிருப்பதால் நாம் எந்த வகையான பொதுமைப்படுத்தல்களை வரையலாம் அல்லது கண்டுபிடிக்கலாம் அல்லது வடிவமைக்கலாம் அல்லது பேசலாம் ஏனெனில் சில மொழிகளில் எத்தனை எண்கள் உள்ளன அதில் எண் அமைப்பு என்ன அது எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது எப்படி அமைப்பு மொழிகளின் எண் அமைப்பு உள்ளது என்பதை நான் சொன்னேன் இங்கே பொதுமைப்படுத்தல் 18வது உடன் தொடங்குவோம் பொதுமைப்படுத்தல் எண் 18 என்பது பெரும்பாலான அனைத்து மொழிகளிலுள்ள எண்களை ஒரு விரிவான தொகுப்பாக அமைக்க முடியாது என்று கூறுகிறார் எல்லா மொழிகளுக்கும் விரிவான எண் தொகுதி இல்லை உதாரணமாக குவானா என்பது தென் அமெரிக்காவின் ஒரு அரவாகன் மொழி இந்த மொழி ஒரு விரிவான அமைப்பு இல்லை இதில் மிக குறைவான எண்களே உள்ளன எண் முறை என்பது மொழியிலிருந்து மொழிக்கு வேறுபடுகிறது உங்களில் மிகவும் சிலர் என்ன சொல்கிறீர்கள் அது தான் அவர்களிடம் ஒன்று முதல் ஐந்து வரை எண்களே உள்ளது பிரஹா என்ற மற்றொரு மொழி அது ஒரு சுவாரஸ்யமான மொழி பிரஹா என்பது பிரேசிலின் சில பகுதிகளில் பேசப்படும் ஒரு மொழி இங்கு எந்த எண்ணும் இல்லை எண் அமைப்பும் முற்றிலும் இல்லை மறுபுறம் ஆங்கிலம் போன்ற மொழிகள் உள்ளன ஆங்கிலத்தில் எண் அமைப்பு மிகவும் பரந்தது ஆனால் இந்த இரண்டு மொழிகளையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவை தென் அமெரிக்காவில் அரவாகன் மொழி மிக சில எண் மற்றும் பிரஹாவுக்கு ஏதும் இல்லை எண் முறைமையை பொறுத்தவரை ஒரு பரவலான மாறுபாடு உள்ளது என்று கருதி நாம் அனைத்து மொழிகளையும் ஒரு வகை அல்லது ஒரு வகைக்குள் வைக்கக்கூடாது மொழிகள் ஒற்றை மார்பெமிக் மற்றும் பல மார்பெமிக் ஆகிய இரு வகைகளையும் கொண்டுள்ளன என்று கருதி பார்த்தால் நாம் எந்த வகையான கூற்றுகளை வெளியிட முடியும் என்பதை பொதுமைப்படுத்த வேண்டும் நீங்கள் மிகவும் நினைவில் கொள்ள வேண்டியதும் கூட ஆனால் அனைத்து மொழிகளும் ஒரு விரிவான எண் தொகுப்பை அமைக்க முடியாது ஆக அதுவே 18வது பொதுமைப்படுத்தல் ஆகும் எப்படி 19வது பற்றி 19வது முதல் 22வது வரை இந்த நான்கு எண்களின் அமைப்பை அடிப்படையாக கொண்டது என்று நம்புகிறேன் 18வது முந்தைய ஒன்று இருப்பு அடிப்படையாக கொண்டது அதாவது எல்லா மொழிகளிலும் விரிவான எண் தொகுதி இருக்காது ஆனால் அடுத்த பொதுமைப்படுத்தலுக்கு நீங்கள் நகர்ந்தால் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு யோசனை நமக்கு கிடைக்கும் மொழிகள் அனைத்திலும் எண்களின் இருப்பு ஒரே மாதிரி இல்லை இப்போது நாம் எண்களின் கட்டமைப்புக்கு நகர்கிறோம் அதனுடன் தொடர்புடைய பொதுமைப்படுத்தல்கள் எவை எனவே 19வது மையப்படுத்தல் அனைத்து மொழிகளிலும் சில மோனோமோர்பமிக் எண்களை கொண்டிருக்கும் எனவேஒன்று இரண்டு மூன்று நான்கு இவை அனைத்தும் ஒரு மோனோமோர்பிமிக் இங்கே கவலை என்னவென்றால் நீங்கள் எந்த மோனோமோர்பமிக் இல்லாத எண்ணை எந்த மொழியிலும் கண்டுபிடிக்க முடியாது மாறாக எல்லா மொழிகளிலும் ஒரு மார்பெமிக் அல்லது மோனோமோர்பமிக் எண்களை போலவே ஏதாவது ஒன்று இருக்கும் எனவே அந்த அமைப்பு உள்ளது 19ஆம் பொதுமைப்படுத்தல் எல்லா மொழிகளுக்கும் சில மோனோமோர்பிமிக் எண்களும் உள்ளன என்பதை நினைவில் கொள்க எண் அமைப்பில் 20 என்பது 10 மற்றும் 20 ஆகிய இரு பொதுவான அடிப்படைகள் அதாவது பொதுமைப்படுத்தல் 20 மிகவும் பொதுவான ஒன்று 30 40 50 பின்னர் வரும் ஆனால் அனைத்து மொழிகள் அல்லது பெரும்பாலான மொழிகளில் குறைந்தது இரண்டு பொதுவான தளங்கள் அல்லது 10 மற்றும் 20 என இரண்டு தளங்கள் வேண்டும் எனவே அது 20 வது பொதுமைப்படுத்தல் என்பது ஆகும் 21வது பொதுமைப்படுத்தல் என்ன சொல்கிறது இது நான்கு அடிப்படை நடவடிக்கைகளில் ஒன்று கூறுகிறது எண் அமைப்பில் நான்கு அடிப்படை செயல்பாடுகள் யாவை கூட்டல் கழித்தல் பெருக்கல் தலைகீழ் பெருக்கல் தலைகீழ் வகுத்தல் எனவே கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எது தலைகீழ் கூட்டலின் தலைகீழ் கழித்தல் பெருக்கலின் தலைகீழ் வகுத்தல் எனவே அடுத்த பொதுமைப்படுத்தல் என்பது இந்த நடவடிக்கைகளை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் நான்கு அடிப்படை செயல்களின் கூட்டல் அதன் தலைகீழ் கழித்தல் பெருக்கல் அதன் தலைகீழ் வகுத்தல் ஆகிய நான்கு அடிப்படை செயல்களின் இரு நேர் செயற்பாடுகளும் பெருக்களின் இரு வினைகளும் கூட்டல் இருப்பதை குறிக்கிறது எனவே பள்ளியில் நாங்கள் படித்த விதம் போன்ற கணித செயல்பாடுகளுடன் இவை தொடர்புடையவை எனவே பொதுமைப்படுத்தல் எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியில் குறைந்தது ஒரு தலைகீழ் நடவடிக்கை இருந்தால் அதற்கு நேரடி நடவடிக்கைகள் உள்ளன என்று அர்த்தம் என்று கூறுகிறது அதாவது கழித்தல் இருந்தால் கூட்டல் இருக்க வேண்டும் வகுத்தல் இருந்தால் பெருக்கல் வேண்டும் தலைகீழ் நடவடிக்கைகள் இருந்தால் பின்னர் நேரடி நடவடிக்கைகள் அங்கு இருக்க போகிறது மற்ற வழி சுற்று உண்மையாக இருக்க முடியாது சில மொழிகளில் அவை கூட்டலாக இருந்திருக்கலாம் ஆனால் கழித்தல் இல்லை அவை பெருக்கலாக வேண்டும் ஆனால் வகுத்தல் இல்லை அதில் நம்மிடம் உறுதி இல்லை ஆனால் நிச்சயமாக சொல்ல முடிவது என்னவென்றால் கழித்தல் இருப்பின் கூட்டல் இருப்பதைக் குறிக்கும் வகுத்தல் இருப்பது பெருக்கல் இருப்பதை குறிக்கிறது மற்றொரு விஷயம் பெருக்கல் என்பது கூட்டல் இருப்பை குறிக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு பெருக்கல் என்னும் ஒரு செயல் இருந்தால் அதில் நிச்சயமாக கூட்டல் இருக்கும் கூட்டல் இல்லாமல் பெருக்கல் சாத்தியமில்லை அங்கு சில செயல்பாடுகள் கூட்டல் ஆக இருக்கலாம் ஆனால் பெருக்கல் இல்லை ஆனால் பெருக்களில் கூட்டல் என்பது சாத்தியமில்லை எனவே பொதுமைப்படுத்தல் 21வது என்ன சொல்கிறது என்பதை கவனமாக படியுங்கள் இந்த பொதுமைப்படுத்தல்கள் அனைத்தும் கிரீன்பெர்க் 1978 ல் இருந்து வருகின்றன இந்த 22வது பொதுமைப்படுத்தல் என்ன சொல்கிறது கூட்டல் மூலம் எண்கள் உருவாக்கப்படுகின்றன என்றால் பெரிய எண்களின் சிறிய எண்ணிற்கு முன் பெரிய கூட்டல் போக்கு உள்ளது என்று அது கூறுகிறது எனவே கூட்டல் மூலம் சில எண்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம் நான் உங்களுக்கு இந்தி உதாரணத்தை கொடுக்கிறேன் FL என்று ஒன்று உள்ளது FL என்பது ஹிந்தியில் 26 என்றும் மற்றும் FL என்பது FL 6 என்றும் FL என்பது 20 எனப்படும் எனவே ஒரு குறிப்பிட்ட எண் கூட்டல் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இருந்தால் அதன் போக்கு என்ன இந்த போக்கு என்னவென்றால் பெரிய எண் சிறியதை விட முன்னிலையில் உள்ளது சிறிய எண் முதலில் வரும் பின்னர் பெரிய எண் வரும் எனவே அது FL அல்லது 26 எனவே 20 மற்றும் 6 எனவே 20 முன்னரும் மற்றும் 6 பின்னரும் உள்ளது எனவே FL என்பது FL இங்கேயும் FL பின்னரும் ஆகும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது அனைத்திலும் இல்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெரிய எண் சேர்க்கை சிறியதாக இருக்கும் அதற்கு இந்தி தான் சிறந்த உதாரணம் எனவே இது எண் அமைப்பு பற்றிய பொதுமைப்படுத்தல்கள் ஆகும்